MOS டிரான்சிஸ்டரின் பெரிய சிக்னல் மாடலை நாம் இப்போது நன்கு அறிந்திருக்கிறோம் இந்த பாடத்தில் சிறிய சிக்னல் மாடலைப் பார்ப்போம் இப்போது பெரிய சிக்னல் மாடல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக சிறிய சிக்னல் மாடல் ஆப்ரேட்டிங் பாயின்ட்டைப் பொறுத்தது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் சிறிய சிக்னல் பாராமீட்டர்களுக்கு வெவ்வேறு வெளிப்பாடுகள் இருக்கும் இப்போது மிகவும் ஆர்வமுள்ள பகுதி இதுதான் சேட்சுரேஷன் பகுதி கட் ஆஃப் பிராந்தியத்தில் நிச்சயமாக கரண்ட் என்று எதுவும் இல்லை அது பூஜ்யம் எனவே சிறிய சிக்னல் மாடல்யில் எதுவும் இல்லை சிறிய சிக்னலில் கரண்ட் இன்க்ரிமென்டல் கரண்ட் கூட பூஜ்ஜியமாகும் இப்போது இந்த வழக்கில் ட்ரையோட் பகுதியில் சில இன்க்ரிமென்டல் மாடல்யும் சேட்சுரேஷன் பகுதியில் மற்றொரு இன்க்ரிமென்டல் மாடலையும் இருக்கும் எனவே இவற்றை நாம் இப்போது பரிசீலிப்போம் முதலில் சேட்சுரேஷன் பகுதியில் உள்ள சிறிய சிக்னல் இன்க்ரிமென்டல் மாடலைப் பார்ப்போம் இது ட்ரெய்ன் கரண்ட்டிற்கான முழுமையான வெளிப்பாடாகும் நிச்சயமாக சிறிய சிக்னல் மாடல் எதைக் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் பொதுவாக இது இந்த நான்கு கூறுகளைக் கொண்டுள்ளது y 2 2 y 1 1 y 1 2 v two இது v இரண்டு மற்றும் y 2 1 v ஒன்று இது v ஒன்று MOS டிரான்சிஸ்டரில் y 1 1 மற்றும் y 1 2 ஆகியவை பூஜ்ஜியமாக இருப்பதை நாம் அறிவோம் ஏனெனில் கேட் கரண்ட் பூஜ்ஜியமாகும் எனவே இந்த ரெஸிஸ்டன்ஸ் ஒரு திறந்த சர்க்யூட் ஆகும் மேலும் இந்த கரண்ட் ஸோர்ஸ் ஆனது பூஜ்ஜியமாகவும் ஒரு திறந்த சர்க்யூட் ஆகும் மற்றும் y 2 1 என்பது V ஒன்று அல்லது I d ஐப் பொறுத்து ட்ரெய்ன் கரண்ட்டை V G S கேட் சோர்ஸ் வோல்டேஜைப் பொறுத்து I இரண்டின் பகுதி வழித்தோன்றலாகும் இதை வேறுபடுத்துவதன் ஸோர்ஸ்ம் நாம் எளிதாகப் பெறலாம் மற்றும் இது mu n C ox W க்கு L முறை V G S மைனஸ் V Tக்கு சமம் MOS டிரான்சிஸ்டரைக் குறிப்பிடும்போது y 2 1 என்ற பொதுவான சொற்களைப் பயன்படுத்துவதில்லை இதை g m என்று குறிப்பிடுகிறோம் பொதுவாக g m என்பது போர்ட் ஒன்றிலிருந்து போர்ட் இரண்டிற்கு மாற்றும் கன்டக்டன்ஸ் ஆகும் மேலும் இந்த y 2 1 ஆனது MOS டிரான்சிஸ்டரின் சூழலில் g m என குறிப்பிடப்படும் அதன் வெளிப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது ஆப்ரேட்டிங் பாயின்ட்டைப் பொறுத்தது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் இப்போது நாம் எடுத்த மதிப்புகளுக்கு mu n C ox W ஆல் L என்பது ஒரு வோல்ட் சதுரத்திற்கு 100 மைக்ரோஆம்பியர்ஸ் மற்றும் V T என்பது ஒரு வோல்ட் ஆகும் V G Sக்கு இரண்டு வோல்ட்டுக்கு சமம் g m என்பது நூறு மைக்ரோ சீமென்ஸ் ஆக இருக்கும் என்பதை நீங்கள் மிக எளிதாகக் காணலாம் இங்கே அடைப்புக்குறிக்குள் V G S மைனஸ் V T என்பது ஒரு வோல்ட்டாக இருக்கும் இந்த கான்ஸ்டன்ட் ஒரு வோல்ட் சதுரத்திற்கு நூறு மைக்ரோஆம்பியர் ஆகும் எனவே டிரான்ஸ் கன்டக்டன்ஸ் ஒரு வோல்ட்டுக்கு நூறு மைக்ரோஆம்பியர் அல்லது நூறு மைக்ரோ சீமென்ஸ் மற்றும் y 2 2 இது V D S அல்லது V இரண்டைப் பொறுத்தமட்டில் I d இன் பகுதி வழித்தோன்றல் நிச்சயமாக பூஜ்ஜியமாகும் ஏனெனில் இந்த வெளிப்பாட்டில் V D S சார்ந்து இருப்பதை நீங்கள் காண முடியாது இது தோராயமானது மட்டுமே என்பதை பின்னர் பார்ப்போம் இது சரியாக பூஜ்ஜியமாக இருக்காது ஆனால் அந்த அம்சத்தை பின்னர் கருத்தில் கொள்வோம் மீண்டும் MOSFET இன் சூழலில் y 2 2 போன்ற பொதுவான சொற்களைப் பயன்படுத்த மாட்டோம் இது g d s என்று அழைக்கப்படுகிறது இது ஸோர்ஸ் கன்டக்டன்ஸுக்கான ட்ரெய்ன் ஆகும் எனவே இப்போது நாம் சேட்சுரேஷன் பகுதியில் பார்க்க முடியும் MOS டிரான்சிஸ்டரின் மாடல் மிகவும் எளிமையானது இந்த இரண்டும் எப்படியும் பூஜ்ஜியமாகும் மேலும் y 2 2 அல்லது g d கள் பூஜ்ஜியமாகும் எனவே இதுவும் ஒரு திறந்த சர்க்யூட் தான் எனவே MOS டிரான்சிஸ்டர் ஒரு வோல்டேஜ் கன்ட்ரோல்டு கரண்ட் ஸோர்ஸ் கொண்டுள்ளது அதன் மதிப்பு இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே சேட்சுரேஷன் பகுதியில் MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் இன்க்ரிமென்டல் மாடல் எங்களிடம் இன்க்ரிமென்டல் வோல்டேஜ் V ஒன்று இருக்கும் இது நிச்சயமாக V G S என குறிப்பிடப்படுகிறது வோல்டேஜ் V இரண்டு V D S ஆக இருக்கும் மேலும் இந்த கரண்ட் g m மடங்கு V G S ஆகவும் கன்டக்டன்ஸ் பூஜ்ஜியமாகவும் இருக்கும் இங்கே ஒரு கன்டக்டன்ஸ் இருக்கும் ஆனால் ட்ரெய்ன் கரண்ட் ட்ரெய்ன் ஸோர்ஸ் வோல்டேஜை சார்ந்து இல்லை என்பதால் இந்த கன்டக்டன்ஸ் பூஜ்ஜியமாகும் மற்றும் g m க்கான வெளிப்பாடு mu C ox W ஆல் L முறை V G S மைனஸ் V T ஆல் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் குறிப்பிட்ட லோடு ரெஸிஸ்டன்ஸ் கொண்டிருந்தால் மற்றும் நீங்கள் குறிப்பிட்ட கெய்ன் பெற விரும்பினால் g m இன் மதிப்பை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் அதிலிருந்து டிரான்சிஸ்டர் எந்த ஆப்ரேட்டிங் பாயின்ட்டை அமைக்க வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நாம் பின்னர் ஆம்ப்ளிஃபையர் உதாரணத்திற்கு வருவோம் இப்போது ட்ரையோட் பகுதி அல்லது லீனியர் பகுதியில் உள்ள சிறிய சிக்னல் இன்க்ரிமென்டல் மாடலைப் பார்ப்போம் கரண்ட்டின்த்தின் வெளிப்பாடு mu n C ox W ஆல் L முறை V G S மைனஸ் V T முறை V D S மைனஸ் V D S சதுரம் 2 ஆகும் இப்போது மீண்டும் அதே மாடல் y 1 1 மற்றும் y 1 2 பூஜ்ஜியமாக இருக்கும் எங்களிடம் y 2 1 V 1 இருக்கும் இது MOSFET இன் சொற்களில் g m முறை V G S ஆகும் மற்றும் y 2 2 இது MOSFET சொற்களஞ்சியத்தில் gds மற்றும் இந்த வோல்டேஜ் VD S ஆகும் இந்த டிரான்ஸ் கன்டக்டன்ஸ் gm ஆனது VGS ஐப் பொறுத்து ID இன் பகுதி வழித்தோன்றலால் வழங்கப்படுகிறது இது நீங்கள் L முறை mu n C ox W ஆக எளிதாக வேலை செய்யலாம் VD S இப்போது VDS ஐப் பொறுத்து I D இன் பகுதி வழித்தோன்றல்களான கன்டக்டன்ஸ் gds ஆனது mu n C ox W ஆல் L முறை VGS மைனஸ் VT மைனஸ் VD S ஆல் வழங்கப்படுகிறது எனவே இந்த இரண்டையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய்வோம் ஆனால் புள்ளி என்னவென்றால் g d s பூஜ்ஜியம் அல்ல அதிக கெய்ன் வழங்கும் ஒரு நல்ல ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான கட்டுப்பாடுகளை நாம் மதிப்பீடு செய்தோம் மேலும் y 2 2 அல்லது g d s 0 ஆக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆனால் இந்த விஷயத்தில் அது 0 அல்ல அதனால் தான் ஒரு ஆம்ப்ளிஃபையரை இயக்குவதற்கு ட்ரையோட் பகுதி விரும்பிய பகுதி அல்ல நீங்கள் அதைச் செய்யலாம் நீங்கள் எப்போதும் ஆப்ரேட்டிங் பாயின்ட்டை ட்ரையோட் பகுதியில் அமைத்து அதை ஒரு ஆம்ப்ளிஃபையரைப் போலச் செயல்பட வைக்க முயற்சி செய்யலாம் ஆனால் அது சேட்சுரேஷன் பகுதியில் இருப்பது போல் ட்ரையோட் பகுதியில் சிறந்த ஆம்ப்ளிஃபையராக இருக்காது எனவே அதைச் செய்ய இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இடையே இந்த அளவுகளை ஒப்பிடுவோம் சேட்சுரேஷன் பகுதி மற்றும் ட்ரையோட் அல்லது லீனியர் பகுதி எனவே சேட்சுரேஷன் பகுதியில் g m மதிப்பு mu n C ox W ஆல் L V G S மைனஸ் V T ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் ட்ரையோட் பகுதியில் இது mu n C ox W ஆல் L முறை VD S ஆல் வழங்கப்படுகிறது மேலும் ட்ரையோட் பகுதியானது VGS மைனஸ் V T ஐ விட சிறியதாக VDS மூலம் வரையறுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் எனவே எந்த gm என்பது மிகவும் தெளிவாக உள்ளது ட்ரையோட் பகுதியில் பெறுவது சேட்சுரேஷன் பகுதியை விட சிறியதாக இருக்கும் எனவே ட்ரையோடில் g m சேட்சுரேஷன் பகுதியில் உள்ள g m ஐ விட குறைவாக இருக்கும் மற்றும் நமது மாடலின் படி சேட்சுரேஷன் பகுதியில் g d s மதிப்பு பூஜ்ஜியமாகும் இது ஒரு சிறிய பூஜ்ஜியமற்ற மதிப்பு என்பதை பின்னர் பார்ப்போம் மற்றும் ட்ரையோட் பகுதியில் இது L V G S மைனஸ் V T மைனஸ் V D S ஆல் mu n C ox W ஆகும் V D S இன் மதிப்பு இடையில் இருக்கும் எனவே இந்த g d s சில பாசிடிவ் அளவாக இருக்கும் எனவே ட்ரையோட் பகுதியில் g d s சேட்சுரேஷன் பகுதியை விட அதிகமாக உள்ளது ட்ரையோட் மண்டலத்தில் g m சேட்சுரேஷன் பகுதியை விட குறைவாக உள்ளது எனவே ட்ரையோட் பகுதியில் டிரான்சிஸ்டரைக் கொண்டு நீங்கள் செய்யும் எந்தப் ஆம்ப்ளிஃபையரும் அது சேட்சுரேஷன் பகுதியில் இயங்கினால் அது சிறிய கெய்ன் பெறும் மேலும் இந்த வழக்கில் V D S ஆனது பூஜ்ஜியத்திலிருந்து V G S மைனஸ் V Tக்கு செல்லும்போது g d s mu n C ox W இலிருந்து L முறை V G S மைனஸ் V T லிருந்து பூஜ்ஜியத்திற்கு மாறுவதையும் நீங்கள் பார்க்கலாம் மற்றும் g m மாற்றங்கள் உங்களால் பார்க்க முடியும் இதில் V D S ஆரம்பத்தில் பூஜ்ஜியமாக இருக்கும் பூஜ்ஜியத்திலிருந்து mu n C ox W ஆல் L V G S மைனஸ் V T எனவே இந்த இரண்டு மாற்றங்கள் நிரப்பு வழிகளில் V d s பூஜ்ஜியமாக இருக்கும்போது g d s அதிகபட்சமாக இருக்கும் அதாவது டிரான்சிஸ்டரில் வோல்டேஜ் இல்லை உண்மையில் g d s இன் மதிப்பு சேட்சுரேஷன் பகுதியில் g m இன் மதிப்புக்கு சமம் மேலும் அது பூஜ்ஜியமாகக் குறைகிறது அதேசமயம் g m ஆனது பூஜ்ஜியத்திலிருந்து mu n C ox W ஆக L V G S மைனஸ் V T ஆக அதிகரிக்கிறது படமாக V G S ஆனது நிலையானதாக இருக்கும் என்று கருதுவோம் மேலும் இந்த மதிப்பு mu n C ox W ஆல் L V G S மைனஸ் V T ஆக இருக்கும் எனவே g d s இங்கிருந்து தொடங்கி பின்னர் பூஜ்ஜியத்திற்கு லீனியராக விழுகிறது அதன்பிறகு அது நமது தற்போதைய மாடலின் படி இருக்கும் மேலும் g m ஆனது பூஜ்ஜியத்தில் இருந்து தொடங்குகிறது மேலும் அது லீனியராக அதிகரிக்கிறது மற்றும் V D S இல் இந்த மதிப்பின் அதிகபட்ச மதிப்பை V G S மைனஸ் V Tக்கு சமமாகிறது மற்றும் நிலையானதாக இருக்கும் எனவே இது சேட்சுரேஷன் பகுதி இது ட்ரையோட் அல்லது லீனியர் பகுதி எனவே அதிக டிரான்ஸ் கன்டக்டன்ஸ் மற்றும் குறைந்த வெளியீட்டு கன்டக்டன்ஸ் இருக்க நீங்கள் சேட்சுரேஷன் பகுதியில் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம்